அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று சிமாஸ் லாஜிக்கை விவாதிக்க இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் டி டிரான்சிஸ்டர் லாஜிக் அடிப்படையிலான சுற்றுகள் பற்றி விவாதித்தோம் சரி நாம் சிமாஸ் லாஜிக்கையும் அதன் பல்வேறு உள்ளமைவுகளான ட்ரைஸ்டேட் திறந்த வடிவாய் ஆகியவைப் பற்றியும் டி எல் உடன் எவ்வாறு இடைமுகப்படுத்துவது என்பது பற்றியும் நமது விவாதத்தில் உள்ளடக்க இருக்கிறோம் முதலில் என்மாஸ் லாஜிக்கில் இருந்து தொடங்குவோம் மாஸ் சாதனம் என்பது ஒரு புலவிளைவு சாதனம் ஆகும் அதன் உள்ளீடு ஆக்ஸைடு படலம் எனும் மின்கடத்தாப் பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மாஸ் சாதனம் மிக அதிக உள்ளீட்டு மின்மறிப்பை வழங்கும் சக்திவாய்ந்தது இன்வெர்ட்டர் போல இச்சாதனத்தையும் இன்வெர்ட்டர் ஆகப் பயன்படுத்தலாம் ஒரே விலக்கு இங்கு RB தேவைப்படாது சுற்றின் இந்தத் தடையம் முந்தைய சுற்றில் கண்ட RC ஐப் போன்றது ஆனால் RB இங்கு தேவைப்படாது ஏனெனில் இங்கு உள்ளீடு ஒரு மின் கடத்தாப் பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆதலால் இதன் உள்ளீட்டு மின்மறிப்பு மிக அதிகமாக இருக்கும் மற்றும் இது ஒரு என் சேனல் மிகுதியாக்கல் மாஸ்ஃபெட் ஆகும் என் சேனல் உபயோகிக்கக் காரணம் மின்னணுக்கள் அதிக நகர்வேகம் கொண்டவை என்பதால் தான் மிகுதியாக்கல் என்றால் த்ரெஷ்ஹோல்டு எனும் ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தைக் கொடுக்கும்போது என் சேனல் உருவாகும் மேலும் கொடுக்கப்படும் மின்னழுத்தம் அந்த த்ரெஷ்ஹோல்டை விட அதிகமாக இருக்கும் வரை சேனலும் இருந்து மின்னோட்டம் பாயும் த்ரெஷ்ஹோல்டை விட மின்னழுத்தம் குறைந்தால் சேனல் மறைந்து மின்னோட்டம் பாயாது படத்தில் நீங்கள் காணும் இச்சுற்றில் இது வாயில்வாய் இது மூலவாய் மற்றும் இது வடிவாய் எனப்படும் Vi அல்லது VGS த்ரெஷ்ஹோல்டு மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அச்சமயம் வடிவாய் மூலவாய் மின்னழுத்தத்தை உயர்த்தினால் மின்னோட்டம் ஆரம்பத்தில் நேர்க் கோடாக உயரத் தொடங்கி பின்ச் ஆஃப் விளைவு ஏற்பட்டவுடன் மாற்றம் இன்றி நிலையானதாக இருக்கும் பின்ச் ஆஃப் விளைவு ஆனது VDS மின்னழுத்தம் VGS - VT ஆக இருக்கும்போது ஏற்படும் விளைவு ஆகும் இவ்விளைவிற்குப் பின்னர் அதாவது VDS VGS - VT யைவிட தாண்டிச் செல்வதால் வடிவாய் மின்னோட்டம் மாற்றம் இல்லாமல் இருந்து விடும் Pinch off VDS ≥ VGS VT எனவே மாறிலி ஆக உள்ள இந்த வடிவாய் மின்னோட்டத்தை நாம் சேச்சுரேஷன் என்றழைக்கிறோம் இது நாம் முன்பு பார்த்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரின் சேச்சுரேஷன் பகுதியைப் போல் அல்ல இது வித்தியாசமானது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரின் IC வெர்சஸ் VCE வரைபடத்தில் நாம் இந்தப் பகுதியைத் தான் சேச்சுரேஷன் பகுதி என்று குறிப்பிட்டோம் நினைவிருக்கிறதா பெறுதி உமிழி மின்னழுத்தம் ஆன VCE 0 2 வோல்ட் அல்லது 0 1 வோல்ட் என இருக்கும் போது அடிமனை பெறுதி மற்றும் அடிமனை உமிழி ஆகிய இருச் சந்திகளும் பார்வேர்டு பையாஸ் ஆகி இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் இது தான் சேச்சுரேஷன் பகுதி ஆகும் சேச்சுரேஷன் பற்றிய இந்த வேறுபாட்டைத் தெளிவாகக் குறித்துவைத்துக் கொள்ளுங்கள் குழப்பமடையக் கூடாது VGS ஆனது VT யை விட அதிகமாக இருந்தால் உயர்த்தப்பட்ட VDS மதிப்பிற்கு ஏற்றபடி மின்னோட்டமும் அதிகரிக்கும் இந்தப் பகுதியை நேரியல் பகுதி அல்லது ட்ரையோடு பகுதி என்று அழைக்கிறோம் இது சம்பந்தமாக நம்மிடம் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன இந்தச் சமன்பாடு சேச்சுரேஷன் பகுதியுடன் தொடர்புடையது மேலும் இந்த சேச்சுரேஷன் பகுதி நாம் முந்தைய விவாதத்தில் கண்ட ஆக்டிவ் பகுதியை ஒத்தது Saturation ID kVGS - VT2 Linear ID k2VGS - VTVDS VDS2 சேச்சுரேஷன் சம்பந்தமான இந்தச் சமன்பாட்டை கவனத்தில் கொள்ளுங்கள் பின்னர் சிமாஸ் பற்றிய விவாதத்தில் பயன்படுத்த இருக்கிறோம் இந்த சமன்பாடு நேரியல் பகுதிக்கானது இப்போது என்மாஸ் சார்ந்த லாஜிக் சுற்று உருவாக்கலில் இந்த அதிக மதிப்பிலான தடையத்தை உற்பத்தி செய்ய அதிக பரப்பளவு தேவைப்படும் எனவே இந்த தடையத்திற்குப் பதிலாக என்மாஸ் இயக்கி அடிப்படையிலான அல்லது என்மாஸ் டிரான்சிஸ்டர் அடிப்படையிலான சுமையை இங்கு காணும் ஒரு வகையான வாயில்வாய் வடிவாய் இணைப்புடன் உபயோகித்தால் வெளிப்பாடு தோராய நேர்க்கோடாக அமையும் இங்கு VGS மற்றும் VDS மாறிலிகள் எனவே மின்னழுத்த மின்னோட்ட மாறுபாடு இங்கு தோராய நேர்க் கோடாக இருப்பதைக் காணலாம் ஆக இந்த கூட்டமைப்பு உண்மையான தடையத்திற்குப் பதிலாக உபயோகிக்கப்படுகிறது மற்றும் அது மிகக் குறைந்த பரப்பளவே எடுத்துக் கொள்கிறது அடுத்து என்மாஸ் அடிப்படையிலான நார் மற்றும் நேண்டு லாஜிக் உருவாக்கத்திற்கு இந்தக் குறிப்பிட்ட இன்வெர்ட்டர் சுற்றை எடுத்துக் கொண்டுள்ளோம் இது முன்பு நாம் பார்த்த ஆர் எல் அல்லது மின்னியல் சுவிட்ச் சார்ந்த சுற்றுடன் ஒத்தது இங்கு இன்னொரு டிரான்சிஸ்டர் நார் லாஜிக் செயல்படுத்த இணையாகவும் நேண்டு லாஜிக் செயல்படுத்த தொடர்ச்சியாகவும் தேவைப்படும் ஆக நாம் முன்பு பின்பற்றிய இந்த முறையைத் தான் என்மாஸ் அடிப்படையிலான லாஜிக் கேட் உருவாக்கலிற்கும் பின்பற்றவிருக்கிறோம் இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஒருவேளை டிரான்சிஸ்டர் T1 ஆன் ஆகும் போது அதனுடைய தடையம் T2 டிரான்சிஸ்டரின் தடையத்தை விட போதுமான அளவு குறைவாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் வெளியீடு போதுமான அளவு லோ ஆக கருத முடியாது ஒரு வேளை இரண்டு தடையங்களும் ஒன்றாக இருந்தால் வெளியீட்டில் VSS ன் 50 சதவீதம் தான் கிடைக்கும் இது லோ ஆக கருத முடியாது நாம் இதனை முடிந்தவரை லோ ஆக மாற்ற வேண்டும் எனவே தான் T1 தடையம் போதுமானளவு T2 தடையத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் NMOS அடிப்படையிலான சுற்றுவட்டத்தில் வெளியீட்டுச் சந்தியில் மின்தேக்கி மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கும் மின்தேக்கி வெளியீட்டில் மின்னேற்றம் மற்றும் மின்னிறக்கம் செய்வதனால் அடுத்தக் கட்டத்திற்கு செல்ல வேண்டிய மின்னோட்டம் மிகவும் குறைந்து அதாவது பிகோ ஆம்பியர் வரிசையில் இருக்கும் ஆக இந்தக் குறிப்பிட்ட தடையத்தின் மூலம் மின்தேக்கி மின்னேற்றம் செய்வதற்கு மின்னிறக்கத்தைக் காட்டிலும் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் ஆக இது வேகத்தைக் குறைத்து ஒரு சமச்சீரற்ற நிலையை உருவாக்குகிறது எனவே நாம் என்மாஸ் லாஜிக் இன்வெர்ட்டர் சுற்றுக்குப் பதிலாக சிமாஸ் லாஜிக் இன்வெர்ட்டர் சுற்றை எடுத்துக் கொள்ளப் போகிறோம் சிமாஸ் சுற்றில் முன்பு குறிப்பிட்ட பகுதியை பிமாஸ் சுற்று மூலம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சரி பிமாஸ் எவ்வாறு வேலை செய்யும் என்மாஸ் செயலாக்கத்தைப் பொறுத்த வரை நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு மதிப்பை விட அதிகமான நேர்மறை மின்னழுத்தத்தை வழங்கினால் அது மின்னணுக்களை ஈர்த்து என் சேனல் உருவாகி மின்சாரம் கடத்துகிறது அதுவே பிமாஸ் ஐ பொறுத்தவரை நமக்கு மின்குழியால் ஆன சேனல் உருவாக வேண்டும் ஆக அதற்கு ஒரு எதிர்மறை மின்னழுத்தம் வழங்க வேண்டும் சரி ஒருவேளை பிமாஸ்-ன் மூலவாய் மற்றும் அடித்தளம் நேர்மறை மின்வழங்கியுடன் எ 10 வோல்ட்டுடன் இணைக்கப்பட்டு அதன் த்ரெஷ்ஹோல்டு மதிப்பு 2 வோல்ட் ஆக இருந்தால் பின் பிமாஸ் சேனலை உருவாக்குவதற்கு நமக்கு 8 வோல்ட் அல்லது அதற்குக் குறைவான உள்ளீட்டு மின்னழுத்தம் தேவை இப்போது உள்ளீட்டு மின்னழுத்தம் 8 வோல்ட்டிற்கு மிகக் குறைவாக இருந்தால் சேனல் உருவாகி பிமாஸ் ஆன் நிலைக்குச் செல்லும் அதே நேரம் இந்த உள்ளீட்டு மின்னழுத்தம் எ 2 வோல்ட்டை விடக் குறைவாக இருந்தால் என்மாஸ் ஆஃப் ஆகிவிடும் சரி ஒருவேளை இந்த உள்ளீட்டு மின்னழுத்தம் 10 வோல்ட் ஆக இருந்தால் பிமாஸ் சந்தியில் போதுமான அளவு எதிர்மறை மதிப்பாக இல்லாததால் பி சேனல் உருவாகாது அதே சமயம் இது போதுமான அளவு நேர்மறையாகவும் த்ரெஷ்ஹோல்டு மதிப்பை விட அதிகமாகவும் உள்ளதால் என் சேனல் உருவாகிவிடும் எனவே குறிப்பிட்ட எந்த ஒரு நேரத்திலும் பிமாஸ் அல்லது என்மாஸ் ஆகியவற்றில் எதேனும் ஒன்று தான் ஆன் ஆகிறது டிரான்சிஷன் அல்லது நிலைமாற்றி நிகழும் போது தான் இரண்டுமே ஆன் நிலைக்கு வருகிறது பொதுவாக மின்குழியின் நகர்திறன் குறைவாக இருப்பதால் இந்த பிமாஸ் ஐ வெளியீட்டுத் தடையம் இரு வழக்கிலும் சமச்சீராக இருக்கும்படி தயாரிக்கப்படுகிறது தடையத்தின் மதிப்பு 1 கிலோ ஓம் வரை இருக்கும் இங்கு மின்னேற்றம் மற்றும் மின்னிறக்கம் முன்பு பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ளீடு 0 அல்லது 1 ஆக இருக்கும்போது இந்தப் பாதையில் எந்த வித மின்திறன் நுகர்வும் நடக்காது ஆனால் நிலைமாற்றி நிகழும் போது வெளிப்புற மின்தேக்கி மின்னேற்றம் அல்லது மின்னிறக்கம் செய்யும் அப்போது தான் மின்திறன் நுகர்வு இருக்கும் ஆக நிலைத்த நிலையில் என்மாஸ் சுற்றில் கண்டது போல் மின்னேற்ற மற்றும் மின்னிறக்க மின்னோட்டம் என்பது இங்கு கிடையாது இந்த சிமாஸ் ன் உள்ளீட்டு தடையம் 1012 ஓம் என்னும் அதிக மதிப்பில் இருக்கும் மின்தேக்கியின் மதிப்பு சுமார் 5 பிகோபேரட் வரை இருக்கும் மின்தேக்கம் இங்கு இணைத்தட வடிவத்தில் வரும் இத்துடன் நாம் சிமாஸ் ன் பரிமாற்ற பண்பியல்புகளைப் பார்க்கலாம் இது Vi வெர்சஸ் Vo வரைபடம் மற்றும் இது 5 தனித்துவமான மண்டலங்களைக் கொண்டுள்ளது முதலாவது மண்டலம் உள்ளீட்டு மின்னழுத்தம் என்மாஸ் ன் த்ரெஷ்ஹோல்டு மின்னழுத்தத்தை விட குறைவாக இருக்கும் நிலை ஆகும் ஆக இந்த தருணத்தில் என்ன நடக்கும் T1 எனும் என்மாஸ் ஆஃப் ஆக இருக்கும் 5V for kp kn ஒருவேளை அது 0 அல்லது 2 வோல்ட் ஆக இருந்தால் 10ல் 0 அல்லது 2 வோல்ட் போக மீதம் கிடைக்கும் மின்னழுத்தம் பி சேனலை உருவாக்க போதுமானதாக இருக்கும் எனவே T2 எனும் பிமாஸ் ஆன் ஆகிவிடும் இதைத் தான் இங்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் சரி இதற்கு மாறாக ஒரு வேளை உள்ளீடு 8 வோல்ட்டிற்கு மேலாக இருந்தால் பி சேனல் சரிவர உருவாகாது காரணம் த்ரெஷ்ஹோல்டு மதிப்பை விடக் குறைவாக உள்ளது என்பதே சரி இப்போது Vi 8 வோல்ட்டை விட உயர்வாக இருந்தால் அதாவது Vi VSS - VT என்றிருந்தால் என்ன நடக்கும் T2 ஆஃப் ஆகும் ஆனால் அதே சமயம் என் சேனல் க்கு த்ரெஷ்ஹோல்டு மின்னழுத்தத்தைவிட அதிகம் கிடைப்பதால் T1 ஆன் ஆகும் ஆக இந்த இரண்டு உச்ச நிலைகளைப் பார்த்துள்ளோம் நீங்கள் ஏற்கனவே குறித்துக் கொண்டது போல என்மாஸ் லாஜிக் இன்வெர்ட்டரில் பின்ச் ஆஃப் விளைவு VDS VGS VT எனும் போது ஏற்படும் எப்போதெல்லாம் VDS யை விட அதிகமாக உள்ளதோ அது தான் சேச்சுரேஷன் பகுதி எனப்படும் இந்தக் குறிப்பிட்ட வழக்கை அதன் தொடர்புள்ள மின்னழுத்தத்தை இப்போது வரைபடத்தில் குறிப்போம் ஆக இங்கு VDS என்பது VO VGS என்பது Vi மற்றும் 2 வோல்ட் என்பது என்மாஸ் மற்றும் பிமாஸ் ன் த்ரெஷ்ஹோல்டு மின்னழுத்தம் ஆகும் Vo என்பது யை விட உயர்வாக இருந்தால் T1 க்கு சேச்சுரேஷன் நிகழும் இதோ இது Vo வைக் குறிக்கும் கோடு மற்றும் இந்த மண்டலம் Vo வுடன் தொடர்புள்ளது T2 எப்போது சேச்சுரேஷனில் இருக்கும் என்பதை அறிய இதே போன்றதொரு ஆய்வுக்கு பிமாஸ் ஐ உட்கொள்ள வேண்டும் ஆக Vo Vi2 என இருக்கும் போது T2 சேச்சுரேஷனில் இருக்கும் இந்த மண்டலத்தில் T1 மற்றும் T2 இரண்டுமே சேச்சரேஷனில் இருக்கும் இந்த மண்டலத்தில் T1 சேச்சுரேஷனிலும் T2 சேச்சுரேஷனில் இல்லாமலும் இருக்கும் அதே போல் இங்கு கீழே காணும் மண்டலத்தில் T2 சேச்சுரேஷனிலும் T1 சேச்சுரேஷனில் இல்லாமலும் இருக்கும் T1 மற்றும் T2 இரண்டுமே சேச்சுரேஷனில் இருக்கும் போது இந்த சமன்பாட்டை பொருத்திப் பார்ப்போம் அப்போது நமக்கு ஒரு தனித்துவமான மின்னழுத்த மதிப்பு கிடைக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளைப் பொருத்தினால் 5 வோல்ட் கிடைக்கும் மேலும் டிரான்சிஸ்டர் கருத்துருக்களான kp மற்றும் kn இரண்டுமே சமமாக இருக்கும் ஆக இந்த இன்வெர்ட்டர் பண்பியல்பில் இந்தக் குறிப்பிட்ட 5 வோல்ட்டில் ஒரு செங்குத்தான தாவல் இருப்பதை அறியலாம் நடைமுறை வழக்கத்தில் இது இன்னும் கொஞ்சம் சரிவாக இருக்கும் இவ்வாறு தான் சிமாஸ் ன் பரிமாற்ற பண்புகள் செயல்படுகிறது இதிலிருந்து VIL VOH VOL VIH போன்ற விஷயங்களை வரையறுக்கலாம் உதாரணத்திற்கு VIL என்பதை இங்கு 2 வோல்ட் அல்லது அதை விடக் கொஞ்சம் கூடுதலாகவும் எடுத்துக் கொள்ளலாம் அதேபோல் VIH இங்கு ஒப்பளவில் உயர்வாக உள்ளது இங்கு இதன் மதிப்பு 6 வோல்ட்டிற்கும் மேல் ஆகும் சிமாஸ் மிகப் பெரிய அளவிலான விநியோக மின்னழுத்தங்களில் இயங்கக் கூடியது என்பதை நினைவில் கொள்க எல் லாஜிக் கேட்களின் 5 வோல்ட் மின்னழுத்தத்துடன் ஒப்பிடுகையில் சிமாஸின் வரம்பு 3 முதல் 18 வோல்ட் வரை இருக்கும் எனவே வெவ்வெறு வகையான விநியோக மின்னழுத்தங்களுக்கு ஏற்ப உற்பத்தியாளர்கள் நாம் மேற்கண்ட கருத்துருக்களை அளிப்பார்கள் எடுத்துக்காட்டிற்காக 5 வோல்ட் மின்வழங்கிக்கு நீங்கள் பெறும் வெவ்வேறு வகையான கருத்தருக்களை இங்கு பார்ப்போம் மின்வழங்கி மின்னழுத்தம் 5 வோல்ட் ஆக இருந்தால் VIH 3 5 வோல்ட் ஆக இருக்கும் இதுவே 10 வோல்ட் என்றால் அதற்கு சமமான 7 வோல்ட் இந்த மண்டலத்தில் இருக்கும் ஒரு வேளை 8 வோல்ட் இருந்தால் அது ஐந்தாவது மண்டலத்திற்கு நுழைவதற்கான தொடக்கம் மற்றும் இங்கு VIL 1 5 வோல்ட் VSS 5 வோல்ட் மற்றும் VOH 5 வோல்ட் என்றிருப்பதைக் காணலாம் VT 1 5 வோல்ட் ஆக இருக்கும் போது அதன் தொடர்பான VOH 10 வோல்ட் ஆக உள்ளது இந்த இடம் கிட்டத்தட்ட 4 99 வோல்ட் என கருதப்படுகிறது மற்றும் இதன் தொடர்புடைய VT என்பது 1 5 வோல்ட் ஆகும் ஆக வெவ்வேறு வகையான VSS மற்றும் VT க்கு இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்க்கலாம் இவை அனைத்தும் உற்பத்தியாளரின் விவரக்குறிப்பில் இருந்து கிடைக்கும் அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மின்னோட்ட கட்டம் ஆகும் மின்னோட்ட கட்டங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் இங்கு உள்ளீட்டு மின்னோட்டம் 10 பிகோ ஆம்பியர் மற்றும் மைனஸ் 10 பிகோ ஆம்பியர் ஆகும் லாஜிக் ஹை அல்லது லோ வைப் பொறுத்து இது போன்ற இரண்டு வழக்குகள் உள்ளன மேலும் மின்னோட்டம் உள்ளே செல்வதை நேர்மறையாகவும் வெளியே போவதை எதிர்மறையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல IOH மற்றும் IOL என்பது எவ்வளவு மின்னோட்டத்தை அது கொடுக்கும் அல்லது மூழ்கடிக்கும் என்பதைக் காட்டுகிறது இந்த இரண்டு முக்கியமான கருத்துருக்களைக் கொண்டு இரைச்சல் விளிம்பினை நிலையான சூத்திரத்தால் கணக்கிட்டுக் கொள்ளலாம் அடுத்த முக்கிய கருத்துரு வேகம் அதாவது வெளியீடு ஹை ல் இருந்து லோ வுக்கோ அல்லது லோ வில் இருந்து ஹைக் கோ செல்லும் போது ஏற்படும் பரப்பல் சுணக்கம் ஆகும் ஐ ஒப்பிடும் போது அதிகமாக இருக்கும் மேலும் மின்வழங்கி மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது வேகமும் அதிகரிக்கும் எனவே இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் அடுத்து ஃபேன் அவுட் என்னும் கருத்துரு டி ல் உள்ளது போல் வெளியீட்டில் கொடுக்கப்படும் மின்னோட்டத்தைப் பொறுத்தது அல்ல அது பரப்பல் சுணக்கத்தை எவ்வாறு கையாளுகிறது என்பதில் தான் இருக்கிறது நிலைத்த மின்திறன் நுகர்வு இங்கு மிகவும் குறைவாக உள்ளதும் கவனிக்கப்பட வேண்டிய இயல்பாகும் இயக்கநிலை மின்திறன் நுகர்வானது மின்னேற்றம் மற்றும் மின்னிறக்கத்தின் போது ஒரே மாதிரியான மதிப்பைப் பெற்றுள்ளது அது ½ PD charging disch of CL CLVSS2f ஆக இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் CV2 கிடைக்கும் 1 செகண்டில் எத்தனை முறை மின்னேற்றம் மற்றும் மின்னிறக்கம் ஆகிறது என்பதை இயக்க அதிர்வெண் வழங்குகிறது ஆக இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் நமக்கு இயக்கநிலை மின்திறன் நுகர்வு கிடைக்கும் இதற்குக் காரணம் வெளிப்புற மின்தேக்கி மின்னேற்றம் அல்லது மின்னிறக்கம் செய்வதனால் தான் இங்கு நமக்குக் கிடைக்கும் மின்திறன் நுகர்வு டிரான்சிஷன் காலத்தில் அதாவது இரண்டுமே ஆக்டிவ் ஆக இருக்கும் பகுதியில் நிகழ்வது ஆகும் இது திடீர் நிகழ்வாக இருப்பதால் இதைப் புறக்கணித்து விடலாம் மேலும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது இந்த மின்திறன் மில்லி வாட் வரிசையில் கிடைக்கும் க்கு இணக்கமானதாக விளங்கும் இப்போது மாஸ் அடிப்படையிலான கேட்களைப் பற்றிய அழகான விஷயங்களைப் பார்ப்போம் மாஸ் சார்ந்த நேண்டு கேட் அல்லது நார் கேட் அல்லது ஒருங்கிணைந்த லாஜிக் ஆகியவற்றைப் பார்க்கும் போது பி சுற்றைப் போல இங்கு எந்த வித தடையக் கூறுகளும் தேவையில்லை சிமாஸ் நேண்டு கேட் உருவாக்கலில் ஒவ்வொரு என்மாஸ் கிற்கும் அது தொடர்புடைய பிமாஸ் தேவைப்படும் இதன் மூலம் தான் சிமாஸ் சுற்றின் நன்மைகளைப் பெற முடியும் ஆக நேண்டு கேட் உருவாக்கத்திற்கு இரண்டு என்மாஸ் தொடர்நிலையாகவும் இரண்டு பிமாஸ் இணையாகவும் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது உள்ளீட்டில் ஏதேனும் ஒன்று லோ ஆக இருந்தால் என்ன நடக்கிறது VA0 என எடுத்துக் கொள்வோம் ஆக இவை தொடர்ச்சியாக உள்ளது எனவே இந்த பாதை இதனால் முடக்கப்பட்டுள்ளது அச்சமயம் VB 0 ஆக இருந்தால் பிமாஸ் ஆன் ஆகி விடும் அதனால் வெளியீட்டில் இதன் வழியாக VSS கிடைக்கும் எனவே ஏதேனும் ஒரு உள்ளீடு 0 ஆக இருந்தால் வெளியீடு ஹை ஆக இருக்கும் ஆக இங்கு ஒரு இணைப் பாதை உள்ளதைக் காணலாம் அது வெளியீட்டில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை வழங்கும் மேலும் இந்த தொடர்நிலை அமைப்பில் ஏதேனும் ஒன்று பாதையை முடக்குகிறது ஆக இரண்டு உள்ளீடுகளுமே 0 ஆக இருக்கும் போது இது மாதிரி தான் நடக்கும் இரண்டு உள்ளீடுகளும் 1 ஆக இருந்தால் என்ன ஏற்படும் இது 1 அதாவது லாஜிக் ஹை இவை இரண்டும் ஆன் ஆகும் மற்றும் இவை இரண்டும் ஆஃப் ஆகும் இப்படித் தான் பிமாஸ் வேலை செய்யும் எனவே இது தரையுடன் இணைக்கப்பட்டு வெளியீட்டில் லாஜிக் லோ மின்னழுத்தம் கிடைக்கிறது புரிந்ததா இவ்வாறு தான் நேண்டு வேலை செய்யும் இதைப் போலத் தான் நார் லாஜிக்கும் நார் லாஜிக் சுற்றில் உள்ள ஒரே மாற்றம் என்மாஸ் இரண்டும் இணையாகவும் மற்றும் பிமாஸ் இரண்டும் தொடர்ச்சியாகவும் இணைக்கப்பட்டிருக்கும் ஆக இந்த முறையை விரிவுபடுத்தி வெவ்வேறு கலவையில் வெவ்வேறு வகையான ஒருங்கிணைந்த லாஜிக் சுற்றுகளை உருவாக்கலாம் இங்கு நீங்கள் பார்க்கும் விஷயம் மக்களுக்கு சுற்றுகளை வரைவதற்கு எளிதான ஒரு வழியை வழங்குகிறது இந்த வடிவத்தில் உள்ள குமிழி ஆனது பிமாஸைக் குறிக்கப் பயன்படுகிறது அது போல் குமிழி இல்லாத வடிவத்தை என்மாஸ் என்கிறோம் ஆக இந்த சுற்றில் இவை இரண்டும் இணையாகவும் அதன் தொடர்பான இந்த இரண்டும் தொடர்ச்சியாகவும் அவை இத்துடன் தொடர்ச்சியாகவும் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதை முழுவதுமாகப் பார்த்தால் இங்குள்ள B மற்றும் C ஆனது பிமாஸ் ன் B மற்றும் C யுடன் ஒத்துள்ளது மேலும் அவை இந்த A வுடன் தொடர்ச்சியாக உள்ளது இவ்வாறு தான் கலவைச் சுற்று உருவாக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட கலவையில் இதன் வெளியீடு B C ஐ A வுடன் அண்டு செய்யப்படுகிறது மற்றும் இங்கு இன்வெர்ட்டர் செயலும் நடக்கிறது இப்படித் தான் லாஜிக்கை நாம் பெறுகிறோம் இது போல் பல வகையான ஒருங்கிணைந்த லாஜிக்குகளை எளிய இடையிணைப்பு மூலம் நாம் உருவாக்க முடியும் இம்முறை மற்ற லாஜிக் குடும்பங்களை ஒப்பிடுகையில் மிகவும் எளியது ஆகும் இனி இதை இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்துச் செல்வோம் இடது புறத்தில் நீங்கள் பார்க்கும் ஒரு சுற்றில் இரண்டு என்மாஸ்கள் தொடர்ச்சியாக இரண்டு பிமாஸ்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கு பிமாஸ்கள் இணையாக இல்லை அவை இணையாக இருந்தால் அவை நேண்டு லாஜிக்கை உருவாக்கி விடும் மேலும் இந்த இரண்டு உள்ளீட்டிற்கு நடுவே ஒரு இன்வெர்ட்டர் இணைக்கப்பட்டுள்ளதைப் பார்க்கலாம் அது எதற்காக அது உண்மையில் என்ன செய்யும் இன்வெர்ட்டர் ஆனது உள்ளீடு லோ ஆக இருந்தால் வெளியீடு ஹை கொடுக்கும் ஹை உள்ளீட்டிற்கு லோ வெளியீடு கொடுக்கும் சரி இந்த இன்வெர்ட்டரின் எனேபிள் உள்ளீடு EN 1 ஆக இருந்தால் இந்த என்மாஸ் ஆன் ஆகும் மற்றும் இன்வெர்ட்டர் வெளியீடான 0 ஆல் பிமாஸ் ம் ஆன் ஆகி விடும் ஆக இந்நிலையில் வெளியீடானது உள்ளீட்டில் உள்ள மதிப்பைத் தான் சார்ந்து இருக்கும் எனவே எனேபிள் EN ஹை யாக இருந்தால் இது ஆன் ஆகும் இது ஆன் ஆகும் மற்றும் வெளியீடு உள்ளீட்டைப் பின்தொடர்கிறது ஒரு வேளை இன்வெர்ட்டர் லாஜிக் ஆக இருந்தால் உள்ளீட்டின் தலைகீழ் மதிப்பு வெளியீட்டில் கிடைக்கும் ஒருவேளை EN லோ ஆக இருந்தால் என்ன நடக்கும் என்மாஸ் ஆஃப் ஆகும் மற்றும் இந்த இடத்தில் லாஜிக் ஹை கிடைப்பதால் பிமாஸ் ம் ஆஃப் ஆகும் ஆக இரண்டுமே ஆஃப் ஆகிவிடும் ஆக இந்த நிலையில் இங்கு A இன் இருப்பைப் பொருட்படுத்தாது வெளியீடு ஹை யாகவும் இல்லாமல் லோ வாகவும் இல்லாமல் உள்ளது அதாவது இங்கு மின்னோட்டத்தைச் செலுத்தவும் முடியாது மூழ்கடிக்கவும் முடியாது இந்த நிலையைத் தான் ட்ரைஸ்டேட் என்கிறோம் இது மிக உயர்ந்த மின்மறுப்பை வழங்கக் கூடியது முந்தையச் சுற்றைப் போல இப்படி ஒரு சுற்றை எடுத்துக் கொண்டால் நமக்கு இதைப் போன்ற ஒரு செயல் ஏற்படுவதைக் காணலாம் இங்கு நீங்கள் காணும் இந்த சுற்றில் பிமாஸ் ன் உள்ளீட்டை EN' A அதாவது எனேபிள் காம்ப்ளிமென்டெட் ஆர் A எனவும் என்மாஸ் ன் உள்ளீட்டை EN A எனவும் உள்ளது ஒரு வேளை எனேபிள் 0 ஆக இருந்தால் இது 0 மற்றும் இது 1 என அமையும் அதனால் பிமாஸ் உள்ளீடு ஹை ஆகவும் என்மாஸ் உள்ளீடு லோ ஆகவும் இருக்கும் இதனால் இரண்டுமே ஆஃப் நிலைக்குப் போய்விடும் ஆக இது மின்னியல் தனிமைப்படுத்தப்பட்டு அதிக மின்மறுப்பை வழங்கிடும் மற்றும் எனேபிள் உள்ளீடு ஹை ஆக இருக்கும் போது தான் A வின் மதிப்பைப் பொறுத்து வெளியீடு அமையும் எனவே இவை தான் சிமாஸ் ஐப் பயன்படுத்தி உருவான ட்ரைஸ்டேட் உருவமைவு ஆகும் மற்றும் இது திறந்த வடிவாய் ஆகும் திறந்த வடிவாய் என்பது திறந்த பெறுதி போன்று தான் வேலை செய்யும் இங்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த பிமாஸ் இப்போது ஒரு வெளிப்புற தடையத்தால் அதாவது புல் அப் தடையத்தால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் அதனுடன் ஒரு பாதுகாக்கிற டயோடு ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது பொதுவாக சிமாஸ் சுற்றுகளில் நிலைத்த மின்னழுத்தம் என்பது எப்போதுமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்கும் காரணம் அது உருவாக்கும் எழுச்சி அந்த வகையான எழுச்சியை இந்த பாதுகாக்கிற டயோடு கொண்டு தவிர்க்க முடியும் மற்றும் இங்கு இன்னொரு கட்டத்தை இங்கு இணைத்தால் அது வயர்டு அண்டு ஆகக் கிடைக்கும் எனவே இந்த லாஜிக் இனைந்து திறந்த பெறுதி போல் நமக்கு வயர்டு அண்டு கொடுக்கிறது இந்த விவாதத்தில் இருந்து நாம் குறித்துக் கொள்ளவேண்டிய விஷயம் இதுதான் இறதியாக நமது கலந்துரையாடலின் கடைசி பகுதிக்குச் செல்கிறோம் சிமாஸ் மற்றும் டி எல் சுற்றுகளில் நமக்கு குறைந்த மின்திறன் விரயம் மற்றும் அதிக பொதி அடர்த்தி வேண்டினால் சிமாஸ் சுற்றை விரும்புகிறோம் அதே போல் அதிக வேகம் மற்றும் அதனுடைய நன்மைகளைப் பெறுவதற்கு டி சுற்றுகளை விரும்புகிறோம் இறுதியாக இந்த நன்மைகள் அனைத்தையும் பெறுவதற்கு இரண்டு சுற்றுகளையும் ஒன்றாக இணைக்கிறோம் ஆக அதற்கு சிமாஸ் மற்றும் டி இடைமுகப்பு தேவைப்படுகிறது அதைப் பெறுவதற்கு இரண்டுமே எ 5 வோல்ட் மின்வழங்கியில் இயங்கினால் அதன் தொடர்புடைய கருத்துருக்களான VIH VIL IOH போன்றவைகளைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவை தான் நாம் இதுவரை விவாதித்த சிமாஸ் ன் பறிமாற்ற பண்பியல்புகளிலிருந்து எடுக்கப்பட்டவைகள் மற்றும் டி தொடர்பானதைச் சென்ற விவாதத்தில் இருந்து எடுத்துள்ளேன் இந்த வெவ்வேறு அளவுருக்களை இந்த இரு நெடுவரிசையில் முன்வைக்கப்பட்டுள்ளன இப்போது டி சிமாஸ் ஐ இயக்கும்போது இந்த நெடுவரிசைகளில் பார்த்தால் மின்னோட்ட கட்டங்களில் எந்த வித பிரச்சனையும் இல்லை என்பது தெரியும் ஏனென்றால் சிமாஸ் மிக குறைந்த மின்னோட்டத்தை பிகோ ஆம்பியர் வரிசையில் தான் எடுத்துக் கொள்ளும் அதே போல் மின்னழுத்த கட்டங்களும் நன்றாகத் தான் உள்ளன ஒரே ஒரு விலக்கு VOH சம்பந்தப்பட்டது தான் VOH ன் மதிப்பு சென்ற விவாதத்தின் படி 2 6 வோல்ட் வரை இருக்கும் என்றும் மேலும் அதன் பரிமாற்ற பண்பியல்பில் இருந்து சுமையைப் பொறுத்து 2 4 வோல்ட் வரை கிடைக்கும் என்றும் பார்த்திருந்தோம் இது தான் உங்கள் VOH அதாவது வெளியீட்டு ஹை ஆகும் ஆனால் உள்ளீட்டை ஹை ஆகக் கொள்வதற்கு சிமாஸ் ற்கு தேவைப்படும் உள்ளீட்டு மின்னழுத்தம் 3 5 வோல்ட் ஆகும் இது மின்வழங்கி 5 வோல்ட் வழக்கத்திற்கானது இதுவே மின்வழங்கி 10 வோல்ட் என்றால் தேவைப்படும் உள்ளீட்டு மின்னழுத்தம் 7 5 வோல்ட் ல் இருந்து 8 வோல்ட் வரை ஆகும் ஆனால் இங்கு இரண்டு சுற்றுகளையும் ஒப்பீடு செய்ய வேண்டி இருப்பதால் பொதுவான மின்வழங்கியாக 5 வோல்ட் எடுத்துக் கொள்கிறோம் எனவே இது உயர்வாக உள்ளது சரியா இது தான் ஒரே பிரச்சனை இல்லையெனில் சிமாஸ் ஐ டி எல் ன் சுமையாக இணைப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை சரி இதில் இருந்து மீள்வதற்காக டி எல் ன் வெளிப்புறக் கட்டத்தில் ஒரு தனி வெளிப்புற புல் அப் தடையத்தை இணைக்க வேண்டும் இத்தடையம் வழக்கமாக டி ல் கிடைக்கும் மின்னழுத்த மட்டத்தை விட அதிகம் உயர்த்திக் கொடுக்கும் எனவே இந்த இடத்தில் மின்னழுத்தம் ஆனது VCC மைனஸ் IR டிராப் என கிடைக்கும் அதன் மதிப்பு நமக்கு தேவைப்படும் 3 5 வோல்ட்டை விட அதிகமாகவே இருக்கும் இது கிடைப்பதற்கு ஏதுவாக இந்த தடையத்தின் மதிப்பு 2 முதல் 6 கிலோ ஓம் வரையிலான வரம்புக்குள் இருக்கும் ஆக இதுதான் தேவைப்படுகிறது அடுத்து சிமாஸ் டி ஐ இயக்க வேண்டுமென்றால் அதாவது டி ஐ சுமைப் பக்கத்தில் இணைக்க வேண்டும் திரும்பவும் இங்கு மின்னழுத்த மட்டங்களை ஒப்பீடுகையில் மின்னழுத்த மட்டத்தில் எந்தவொரு சிக்கலும் இல்லை என்பதைத் தெரிந்துக் கொள்ளலாம் பிரச்சனை என்பது மின்னோட்டத்தை மூழ்கடிப்பதில் தான் உள்ளது ஆக இங்கு மூழ்கடிக்கப்படக் கூடிய மின்னோட்டம் என்பது IOL ஆகும் அதன் மதிப்பு 0 ஆக இது மூழ்குகிறது அதனால் தான் நேர்மக்குறியிடப்பட்டுள்ளது மற்றும் IIL என்பது உள்ளீடு லாஜிக் லோ ஆக இருக்கும் போது சிமாஸ் இன் உள்ளீட்டு டிரான்சிஸ்டரிலிருந்து மின்னோட்டம் வெளியே வருவதால் இங்கு மைனஸ் 1 6 மில்லி ஆம்பியர் ஆக எடுத்துக் கொள்கிறோம் எனவே இது அதிகமாக உள்ளது நீங்கள் சாதாரணமாக இணைத்தால் இந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்பிரச்சனையில் இருந்து மீள சிமாஸ் இடையகத்தை உபயோகிக்க வேண்டும் அதாவது ஒரு சிமாஸ் கேட்டுக்கு அடுத்து இன்னொரு சிமாஸ் கேட்டை பொருத்தமான பரிமாணங்களுடன் இணைக்க வேண்டும் பரப்பளவை அதிகமாக வைப்பதால் அதிகமான மின்னோட்டம் மூழ்கடிக்க வழி ஏற்படும் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் போன்ற உற்பத்தியாளர்கள் வழங்கும் நிலையான ஐ யில் இந்த மூழ்கும் மின்னோட்டத்தின் மதிப்பு 4 மில்லி ஆம்பியர் வரிசையில் இருக்கும் இங்கு 2 நிலையான டி எல் ஐ உபயோகிக்கலாம் அல்லது குறைந்த ஆற்றல் டி இருந்தால் அதிகக் கேட்களை இணைத்துக் கொள்ளலாம் இப்படித் தான் இடைமுகப்பு இருக்க வேண்டும் நான் கூறிய விஷயங்கள் அனைத்தும் டிரான்சிஸ்டர் மற்றும் வாயில்வாய் கருத்துருக்களை ஒப்பிட்டுப் பார்த்துக் கிடைத்தவை இங்கே குறிப்புகள் பெரும்பாலும் முதல் மற்றும் சில தொழில்நுட்ப ஆவணங்களிலிருந்து எடுக்கப்படுகின்றன இன்றைய விரிவுரையை முடிவுக்குக் கொண்டுவர நாம் விவாதித்ததைச் சுருக்கமாகப் பார்க்கலாம் என்மாஸ் இன்வெர்ட்டர்களை உபயோகிக்கலாம் மற்றும் என்மாஸ் சுமைத் தடையம் குறைந்த பரப்பளவு தேவைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது சிமாஸ் இன்வெர்ட்டர்கள் வேகமான மின்னேற்ற மின்னிறக்க செயல்பாடு நிலைத்த மின்திறன் விரயம் இல்லாமை ஆகிய காரணங்களால் உபயோகமாகக் கருதப்படுகிறது மேலும் அதன் பரிமாற்ற பண்பியல்புகளில் 5 மண்டலங்கள் உள்ளன இரண்டு டிரான்சிஸ்டர்களின் இயக்க நிலையைப் பொறுத்து அதாவது மின்னோட்டம் கடத்துகிறதா இல்லையா நேரிலி பகுதியில் உள்ளதா அல்லது சேச்சுரேஷன் பகுதியில் உள்ளதா என்பதை பொறுத்து அந்த மண்டலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன ஃபேன் அவுட் ஆனது மின்னோட்ட அளவால் மட்டுப்படுத்தப்படவில்லை அது பரப்பல் சுணக்கத்தை தாங்கும் அளவைப் பொறுத்தது ஏனென்றால் அதிக சுற்றுகள் இணைக்கப்படும் போது அதிக மின்தேக்கிகள் இணையாக இணைகின்றன மேலும் அதன் இயக்க மின்திறன் விரயம் அதிக அதிர்வெண் மதிப்பில் டி க்கு ஒத்ததாக இருக்கும் சிமாஸ் ஆல் ட்ரைஸ்டேட் மற்றும் திறந்த வடிவாய் உருவமை ஏற்படுத்த முடியும் எல் மற்றும் சிமாஸ் கேட்கள் சில விஷயங்களில் மட்டும் பொருந்தாது எனவே டி மற்றும் சிமாஸ் கேட்களை இடைமுகப்பு செய்யும் போது இந்த விஷயங்களை தகுந்த முறையில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இத்துடன் நாம் முதலாவது வாரத்தின் முடிவுக்கு வருகிறோம் நேர மேலாண்மை மற்றும் சில விஷயங்களைக் கருதி சில தலைப்புகளை நாம் மேம்போக்காக பார்த்தோம் அதற்கு அதிக விவாதங்களையும் குறிப்புகளையும் வேறு பல துணைப் பொருள்களையும் கருத்தில் கொண்டு குறிப்பெடுத்துக் கொள்ளலாம்